நாம் இரண்டு நிமிடங்களுக்கு முன்பு இருந்தோ எல்லாவற்றிற்கும் திரும்பி சென்று விவாதங்களுக்கு ஒரு வார்த்தை வைத்திருப்போம் எனவே நான் உங்களுக்கு வழங்கிய உதாரணம் இது இரண்டு சொற்களை புரிந்து கொள்ள உதவும் ஒன்று பகுதியாக மற்றொன்று முழுதாக உள்ளது அல்லது நீங்கள் பார்டோனமி மற்றும் டாக்ஸானமி என்று சொல்லாம் எனவே இந்த பகுதி மற்றும் டாக்ஸானமி உறவு நீங்கள் ஒரு வகை துணைவகை அல்லது பகுதி முழு உறவிலிருந்து இதை பற்றி சிந்திக்க வேண்டும் டாக்ஸானமி வகை துணைவகை உறவாகவும் பார்டோனமி பகுதி மற்றும் முழு உறவாகவும் இருக்கும் நீங்கள் வகை மற்றும் துணைவகை என்று கூறும்போது பயறு என்று சொல்லலாம் அல்லது தானியங்கள் என்று சொல்லலாம் எனவே தானியங்கள் என்பது பொருள் பல தானியங்களை கொண்டிருக்கலாம் உங்களிடம் கோதுமை அரிசி பார்லி இருக்கலாம் இப்போதைக்கு நான் தானியங்களை மறந்துவிடுகிறேன் என்று நீங்கள் சொல்ல அனுமதித்திருக்கலாம் தானியம் மற்றும் நெல் அல்லது தானியங்கள் மற்றும் கோதுமைக்கு இடையில் உள்ள உறவு டாக்ஸானமி என்கிறோம் ஒன்று வகை மற்றொன்று துணை வகை கோதுமை ஒரு தானிய வகை கோதுமை மற்றும் தானியங்கள் ஒரு வகைபிரிவில் உள்ளன ஒருவருக்கொருவர் உறவு ஆனால் நாம் கை மற்றும் பின்னர் உள்ளங்கை பற்றி பேசும் போது எனவே உங்கள் உள்ளங்கை கை மற்றும் முகம் உங்கள் உடலின் ஒரு பகுதி கால்கள் தொடைகள் மற்றும் மூட்டு எனவே இவை ஒன்றுக்கொன்று பார்டோனமி உறவில் உள்ளன எனவே நீங்கள் பகுதி முழு உறவை பற்றி சிந்திக்கும் போது அல்லது நீங்கள் பேசும் போது பார்டோனமி மற்றும் வகை துணை வகை உறவை பற்றி பேசுகிறீர்கள் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று பார்டோனமி மற்றும் டாக்ஸானமி நீங்கள் லெக்சிகல் டைபாலஜி அணுக முயற்சிக்கும் போது அது லெக்சிகல் டைபாலஜி இருந்து ஒரு டாக்ஸானமி பார்வையில் அணுகப்படுகிறது மேலும் மற்றும் ஒரு பகுதியிலிருந்து அணுகலாம் எனவே நீங்கள் அதை ஒரு டாக்ஸானமி பார்வையில் அணுகும்போது நீங்கள் வகை துணை வகையை பற்றி சிந்திக்கிறீர்கள் உறவு மற்றும் நீங்கள் அதை பார்ட்டோனமிக் பார்வையில் அணுகும்போது பகுதி மற்றும் முழு உறவு பற்றி நீங்கள் சிந்திக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு சொல் இருப்பதை பற்றிய இந்த தகவலுடன் இரண்டாவது கேள்விக்கு செல்லலாம் சிறந்த சொற்களஞ்சியத்தின் முதல் விஷயம் அல்லது முதல் அம்சம் எல்லாவற்றிற்கும் ஒரு சொல் உள்ளது நாம் விவாதத்தை கடந்துவிட்டோம் அது நடைமுறையில் சாத்தியமில்லை பின்னர் இரண்டாவது கேள்வி என்னவென்றால் வார்த்தையின் ஒலிகளை நீங்கள் நினைக்கிறீர்களா என்று சொல்லிவிடுங்கள் ஒரு சொல் ஒலிக்கும் விதத்தில் இருந்து அதன் அர்த்தத்தை சொல்வது எளிது அது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல் கேட்பவருக்கு ஒலிக்கும் விதம் உண்மையில் அதை என்ன செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் சராசரி இது மொழிகளில் சாத்தியமா நீங்கள் இதை பற்றி ஏன் நினைக்கவில்லை நான் 'புத்தகம்' என்று சொன்னால் புத்தகத்தின் ஒலி உங்களுக்கு ஒரு புத்தகத்தைப் பற்றி ஏதாவது யோசனை தருகிறது என்று நினைக்கிறீர்களா அல்லது நான் மரம் என்று சொல்லும்போது அதனால் ஒரு மரத்தின் ஒலி மரத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது யோசனை தரும் என்று நினைக்கிறீர்களா இப்போது கேள்வி அல்லது இந்த வாதம் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்க முடியும் சொற்களின் ஒலிகள் அவற்றின் அர்த்தங்களை வெளிப்படுத்துகின்றன என்று நினைக்கிறீர்களா நான் இல்லை என்று கூறுவேன் ஆனால் சில ஒலிகள் உள்ளன நீங்கள் உண்மையில் அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆனால் எப்போதும் இல்லை நீங்கள் எப்போது முடியும் பொருளை வெளிப்படுத்துங்கள் இவை ஓனோமடோபாயிக் என்று அழைக்கப்படுகின்றன ஓனோமடோபாயியா ஒரு வடிவத்தை குறிக்கிறது ஒரு வார்த்தையின் ஒலிப்பு வடிவம் அதன் குறிப்பை ஒத்திருக்கிறது நான் மியாவிங் என்று சொல்லும் போது பூனை என்பது உண்மையில் சில ஒலிகளை உருவாக்குகிறது என்பதாகும் பூனை உருவாக்கிய ஒலி உண்மையில் மியாவ் ஆகும் எனவே இது ஒரு ஓனோமடோபாயிக் சொல் ஆகும் சிற்றலை காரணமாக நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் தண்ணீரை சிதறடிப்பது சற்று ஓனோமடோபாயிக் ஆகும் நிச்சயமாக இல்லை உண்மையில் குறைந்த பட்சம் நாம் மியாவிங் போன்ற சொற்களை பற்றி சிந்திக்கலாம் அல்லது சொல்லலாம் bow wow என்று நீங்கள் கூறும் போது அதாவது அது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட விலங்குகளில் இருந்து உருவாக்கப்பட்ட ஒலி ஆகும் மற்றொன்று மிகவும் பொதுவான சொல் buzz Buzz என்ற வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் உண்மையில் buzz உணர்வை பெறுகிறீர்கள் எனவே சலசலப்பு ஏற்றம் பூம் என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கும் போது தலையில் இருந்து வரும் ஒலியை நீங்கள் கேட்கலாம் எனவே இவை ஓனோமடோபாயிக் சொற்கள் ஆக கருதப்படும் இந்த சொற்கள் அவற்றின் ஒலிகளுடன் தொடர்புடைய பொருளை கொண்டுள்ளன கேட்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அது உண்மை இல்லை ஒலிப்பு வடிவம் வடிவங்கள் மற்றும் வண்ணங்களை ஒத்திருக்க முடியாது ஓனோமடோபாயிக்யா மட்டுமே முடியும் ஒலிகளை குறிக்கும் சொற்களுக்கு பொருந்தும் நான் buzz என்று சொல்லும் போது அதாவது நீங்கள் ஒரு சத்தத்தை பற்றி சிந்திக்கிறீர்கள் விபத்து ஏற்றம் போன்றவற்றில் ஒரு ஒலி இருக்க வேண்டும் மியாவ் மியாவ் ப்ளீட் எனவே இவை ஒலிகள் ஆனால் நான் சிவப்பு என்று சொன்னால் சிவப்பு நிற ஒலி கேட்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிறம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உண்மையில் கண்டுபிடிக்க முடியுமா வார்த்தையை கேட்டு தான் நீங்கள் நினைக்கிறீர்களா ஊதா நிறம் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாமா அல்லது வண்ணத்தை கேட்க முடியுமா உண்மையில் இல்லை நீங்கள் அதை செய்ய முடியாது எனவே இது ஒலியுடன் தொடர்புடையது தவிர ஓனோமடோபாயிக் சொற்கள் உண்மையில் இயங்காது அதாவது எப்போது நீங்கள் சொற்களை பற்றியும் அவற்றுடன் தொடர்புடைய பொருளை பற்றியும் சிந்திக்கிறீர்கள் இது ஓனோமடோபாயிக் மட்டுமே அவற்றின் உச்சரிப்புடன் தொடர்புடைய பொருளை கொண்டிருக்கும் சொற்கள் எனவே ஒலி வார்த்தையின் பொருளுடன் இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒலியை கேட்கும் போது நீங்கள் பொருளை ஊகிக்க முடியும் ஆனால் அது ஓனோமடோபாயிக் சொற்கள் என்று அழைக்கப்படும் மிக சிறிய சொற்களுக்கு மட்டுமே இல்லையெனில் கேட்பவர் ஏதேனும் ஒரு முடிவுக்கு வருவது உதவியாக இருக்காது இந்த குறிப்பிட்ட வார்த்தைக்கு இது தேவையாகவும் அல்லது அதன் பொருளாகவும் இருக்கலாம் ஆகவே ஒரு சிறந்த சொற்களஞ்சியம் என்று எதுவும் இல்லை என்பதை இப்போது நாம் உணர்ந்துள்ளோம் நாம் விவாதித்ததில் இரண்டு முன் நிபந்தனைகள் உள்ளன ஒருவர் முதலில் எல்லாவற்றிற்கும் ஒரு வார்த்தையையும் இரண்டாவது வார்த்தையை கேட்பதன் மூலமும் இருக்கிறார் இதன் அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது பெரும்பாலான மொழிகளில் அல்லது பெரும்பாலானவற்றில் உண்மை இல்லை வழக்குகள் அல்லது எந்தவொரு மொழியிலும் உள்ள பெரும்பாலான நிகழ்வுகளில் இப்போது சிறந்த சொற்களஞ்சியம் என்று எதுவும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டதால் நம்மால் முடியாது என்று எல்லாவற்றிற்கும் சொற்களை கொண்டிருப்பது முதல் புள்ளி இரண்டாவது புள்ளியின் அர்த்தத்தை அதன் ஒலிகளிலிருந்து வரும் சொற்களில் இருந்து ஊகிக்க முடியாது சொற்பொழிவில் எவ்வளவு டைபாலஜி என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மொழியிலிருந்து மொழிக்கு வேறுபட்டிருக்க கூடிய அமைப்பு மற்றும் அவற்றை எவ்வாறு வெவ்வேறு வகைகளில் வைக்கலாம் இதற்காக மொராவ்சிக் பேசுவதை நான் பின்பற்றுவேன் லெக்சிகல் டைபாலஜி கொண்டுள்ளது 6வது வெவ்வேறு விஷயங்களின் சொற்பொருள் பற்றிய விவாதம் இதன் மூலம் நான் எவ்வளவு சொல்ல முடியும் என்று பார்ப்போம் அல்லது புத்தகத்தை மேலும் படிக்கவும் ஏதேனும் வினவல் இருந்தால் என்னிடம் திரும்பி வரவும் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் ஆனால் எங்களுக்கு உதவும் சில பொதுமைப்படுத்தல்களையாவது மறைக்க முயற்சிப்பேன் லெக்சிகல் டைபாலஜி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே சொற்பொருள் விவாதத்தின் 6வது களங்கள் என்ன நாம் உலகளாவியவற்றை கண்டுபிடிக்க போகிறோம் அல்லது அதன் உடல் பாகங்கள் பற்றிய டைபாலஜி விவாதங்கள் மற்றும் சில பொதுமைப்படுத்தும் உறவு முறையின் விதிமுறைகளை வரைய முயற்சிப்போம் குடும்ப உறவுகள் தொடர்பானவை பின்னர் எங்களுக்கு தனிப்பட்ட பிரதிபெயர்கள் உள்ளன எங்களுக்கு எண்கள் உள்ளன நாங்கள் எதிர்ச்சொல் உரிச்சொற்கள் உள்ளன இறுதியாக எங்களிடம் வண்ண சொற்கள் உள்ளன எனவே இப்போது லெக்சிக்கல் டைபாலஜி பொருத்த வரை முதல் பொதுமைப்படுத்தலுக்கு செல்வோம் இந்த பாடநெறி மூலம் எங்களுக்கு முதன்மையாக உதவும் சில பொதுமைப்படுத்தல்களை பற்றி பேசுவேன் மொழி வகைகளை புரிந்து கொள்ளுங்கள் எனவே எல்லா மொழிகளிலும் ஏதேனும் ஒன்று இருப்பதாக நீங்கள் கூறும் போது அதாவது அனைத்து மொழிகள் ஒரு வகையை சேர்ந்தவை சில வித்தியாசங்கள் அல்லது சில மாறுபாடுகளை கண்டறிந்தால் அது வேறு சில வகைகளுக்கு செல்லும் ஆனால் இப்போதைக்கு சிலவற்றை கண்டுபிடிக்க முயற்சிப்போம் பொதுமைப்படுத்தல் லெக்சிக்கல் டைபாலஜி வரை மனித மொழியில் கிடைக்கும் சில பொதுவான அம்சங்களை கொண்டுள்ளது எனவே முதல் பொதுமைப்படுத்தல் என்ன முதல் பொதுமைப்படுத்தல் என்பது அனைத்து மொழிகளிலும் உடலுக்கு ஒரு சொல் உள்ளது உடலில் வெவ்வேறு பாகங்கள் இருக்கலாம் எனவே உங்கள் கைகள் கால்கள் கண்கள் வாய் நாக்கு முழங்கால் மற்றும் கணுக்கால் இவை அனைத்தும் உடலின் பாகங்கள் ஆகும் எல்லா மொழிகளிலும் உங்கள் உடல் பாகங்கள் அனைத்திற்கும் தெரிந்த சொற்கள் ஆங்கிலத்தில் அல்லது உங்கள் முதல் மொழி அல்லது உங்களுக்கு தெரிந்த வேறு எந்த மொழியிலும் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் குறைந்தது அனைத்து மொழிகளிலும் உலகில் உடலுக்கு ஒரு சொல் இருக்கும் சில மொழிகளில் நக்கிள் என்ற வார்த்தை இல்லை சில மொழிகளில் கண் இமை அல்லது கண் இமைகளுக்கு ஒரு சொல் இல்லை உடல் என்று அழைக்கப்படும் முழு பகுதியின் பாகங்கள் இவை எனவே இது பகுதி மற்றும் முழு உறவு எல்லா மொழிகளுக்கும் இந்த விஷயங்களுக்கு வார்த்தைகள் இல்லை ஆனால் நிச்சயமாக எல்லா மொழிகளிலும் உடலுக்கு ஒரு சொல் இருக்கும் இது முதல் பொதுமைப்படுத்தல் ஆகும் இது லெக்சிக்கல் டைபாலஜி சம்பந்தப்பட்ட உரிமை வரை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் இப்போது கவலை என்னவென்றால் எல்லா மொழிகளிலும் உடலுக்கான பாகங்களின் சொற்கள் உள்ளன அவை எப்படி இருக்கும் கால் கணுக்கால் கால் முழங்கால் தொடை போன்ற பகுதிகளுக்கான சொற்களுக்கான கணக்கு இவை எல்லா மொழிகளும் இவற்றை தனி அலகுகளாக பார்க்கிறதா அல்லது உடல் என்று முழுவதுமாகவே கருதுகின்றன நாம் முன்னர் விவாதித்தபடி உடல் பாகங்கள் அல்லது உடலின் பிரிவு தொடர்பான சொற்கள் இயற்கையை பின்பற்றுகின்றன அதாவது ஒவ்வொரு மொழியிலும் தலை தண்டு போன்ற சொற்கள் இருக்கும் கை கால் கண் மூக்கு வாய் விரல் ஆணி கால் விரல் நகம் இவை தனித்துவமான உடல் பாகங்கள் போன்றவை அதனால் ஒரு வேளை கண் இமைகளுக்கு ஒரு சொல் இருக்காது ஆனால் நிச்சயமாக கண்ணுக்கு ஒரு சொல் இருக்கும் எனவே பகுதி மற்றும் முழு உறவும் இருக்கும் இப்போது முதலில் முதல் பொதுமைப்படுத்தலில் கவனம் செலுத்துவோம் பின்னர் நாம் இரண்டாவது செல்லலாம் முதல் பொதுமைப்படுத்தல் அனைத்து மொழிகளுக்கும் உடலுக்கும் இரண்டாவது வார்த்தை இருக்கும் என்று கூறுகிறது பொதுமைப்படுத்தல் பெரும்பாலான மொழிகளை கூறுகிறது எல்லாவற்றிற்கும் உள்ள வித்தியாசத்தை மீண்டும் பாருங்கள் பெரும்பாலானவை மொழிகளில் தலை தண்டு கை கண் மூக்கு மற்றும் வாய் ஆகியவற்றுக்கு தனி சொற்கள் உள்ளன ஆனால் கவனிக்கவும் நான் குறிப்பிட்டுள்ள வேறுபாடு இது எல்லா மொழிகளுக்கும் பொருந்தாது ஆனால் பெரும்பாலான மொழிகளில் அது நிச்சயமாக உண்மை எனவே பொதுமைப்படுத்தல் 1வது மற்றும் 2வது ஆகியவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை எல்லா மொழிகளிலும் உடல் பாகங்கள் உள்ளன பெரும்பாலான மொழிகளில் இது உள்ளது இப்போது பொதுமைப்படுத்தலுக்கு செல்லலாம் மூன்றாவது பொதுமைப்படுத்தலில் ஒரு மொழியில் தனிப்பட்ட கால்விரல்களுக்கு வார்த்தைகள் இருந்தால் அதற்கு தனிப்பட்ட விரல்கள் என்ற வார்த்தைகள் உள்ளன இந்த பொதுமைப்படுத்தல்கள் அனைத்தும் ஆண்டர்சன் 1978 லிருந்து வருகின்றன அதாவது உலகின் எந்த மொழியிலும் தனிப்பட்ட கால்விரல்களுக்கு வார்த்தைகள் இருந்தால் சொல்லலாம் எங்களிடம் 10 கால் விரல்கள் உள்ளன மேலும் அவை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கால் போன்ற சொற்களை கொண்டுள்ளன பின்னர் தனிப்பட்ட விரல்களுக்கான சொற்கள் இருக்க வேண்டும் ஆனால் வேறு வழியில்லை நாம் ஆங்கிலம் பற்றி சிந்திக்கலாம் அதனால் ஆங்கிலத்தில் விரல்களுக்கு பெயர்கள் இருக்கலாம் ஆனால் அதற்கு கால்விரல்களுக்கான பெயர்கள் இல்லாமலும் இருக்கலாம் இது சாத்தியமாகும் மொழிகள் அப்படி இருக்கலாம் ஆனால் கால்விரல்களுக்கான சொற்கள் அவ்வாறு இருக்க முடியாது ஆனால் விரல்களுக்கு பெயர்கள் இல்லை அது சாத்தியமில்லை எனவே பொதுமைப்படுத்தல் 3வது கவனமாக படியுங்கள் நீங்கள் புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் அது என்ன எழுதப்பட்டதா ஒரு மொழியில் தனிப்பட்ட கால்விரல்களுக்கு வார்த்தைகள் இருந்தால் அது எழுதப்படுகிறது அதற்கு வார்த்தைகள் உள்ளன தனிப்பட்ட விரல்கள் என்று எனவே இங்கு எது மிகவும் அடிப்படை எனவே விரல்களுக்கு பெயர்கள் உள்ளன கால்விரல்களுக்கு பெயர்கள் சரி விரல்களுக்கு பெயர்கள் இல்லை கால்விரல்களுக்கு பெயர்கள் இல்லை ஆனால் நீங்கள் சொல்லலாம் விரல்களுக்கு பெயர் உண்டு கால்விரல்களுக்கு பெயர்கள் இல்லை அது நல்லது ஆனால் கால்விரல்களுக்கு பெயர்கள் இருப்பதாக நீங்கள் கூற முடியாது ஆனால் விரல்களுக்கு பெயர்கள் இல்லை அது பொதுமைப்படுத்தல் வரை சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது மொழியின் உலகளாவிய அம்சம் அக்கறை கொண்டுள்ளது எனவே ஒரு மொழியில் சொற்கள் இருந்தால் தனிப்பட்ட கால்விரல்கள் இது தனிப்பட்ட விரல்களுக்கு வார்த்தைகளை கொண்டிருக்க வேண்டும் அது பொதுமைப்படுத்தல் எண் 3 வது ஆகும் இப்போது பொதுமைப்படுத்தல் எண் 4வது என்றால் என்ன ஒரு மொழியில் நான்காவது பொதுமைப்படுத்தல் காலுக்கான சொல் பின்னர் அது கைக்கு ஒரு வார்த்தையும் உள்ளது எது இங்கு மிகவும் அடிப்படை எனவே அது காலுக்கு ஒரு சொல் இருந்தால் நிச்சயமாக அதில் கைக்கும் வார்த்தை உள்ளது எனவே இது பொதுமைப்படுத்தல் 3வது மற்றும் 4வது எல்லா மொழிகளுக்கும் உடலுக்கு ஒரு சொல் இருப்பதாக 1வது சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் பொதுமைப்படுத்தல் 2வது பெரும்பாலான மொழிகளில் கை விரல் அல்லது கண்கள் அல்லது மூக்கு அல்லது வாய் போன்ற சொற்கள் உள்ளன மூன்றாவது பொதுமைப்படுத்தல் ஒரு மொழியில் தனிப்பட்ட கால்விரல்களுக்கு ஒரு சொல் இருந்தால் அதற்கு தனிப்பட்ட விரல்களுக்கு வார்த்தைகள் இருக்க வேண்டும் நான்காவது பொதுமைப்படுத்தல் ஒரு மொழியில் காலுக்கு ஒரு சொல் இருந்தால் வெளிப்படையாக கைகளுக்கும் வார்த்தை இருக்கும் இப்போது ஐந்தாவது ஒன்றுக்கு வருவோம் இவை அனைத்தும் உடல் பாகங்களுக்கு பயன்படுத்தப்படும் சொற்பொருள் தொடர்பானவ எனவே ஐந்தாவது பொதுமைப்படுத்தல் என்ன கூறுகிறது இது தலைக்கான சொல் என்று கூறுகிறது எல்லா மொழிகளிலும் மோனோமார்பெமிக் இங்கே மோர்பாலஜிகல் உள்ளது நான் இந்த அலகு முடிந்ததும் சிறிது நேரத்தில் விரிவாக விவாதிப்பேன் எனவே மோனோமார்பெமிக் என்றால் ஒன்று மட்டுமே உள்ளது மார்பிம் அதனால் நீங்கள் எந்த பகுதியிலும் வார்த்தையை உடைக்க முடியாது எனவே நீங்கள் நினைக்கும் தலைக்கான சொல் உங்களுக்கு தெரிந்த எல்லா மொழிகளையும் பற்றி நீங்கள் இதை பரிசோதிக்கிறீர்கள் தலைக்கான சொல் எப்போதும் இருக்கும் எல்லா மொழிகளிலும் மோனோமார்பெமிக் இதற்கு ஒரே ஒரு மார்பீம் உள்ளது அது ஐந்தாவது பொதுமைப்படுத்தல் ஆகும் ஆறாவது பொதுமைப்படுத்தல் என்றால் என்ன மேல் உடலின் ஒரு பகுதிக்கும் கீழ் பகுதியின் ஒரு பகுதிக்கும் சொற்கள் இருந்தால் அது ஒரு வழித்தோன்றல் உறவில் உள்ளன மேல் என்ற சொல் உடல் என்ற சொல்லின் அடிப்படை என்று ஆறாவது பொதுமைப்படுத்தல் சொல்கிறதா மேல் உடலின் ஒரு பகுதிக்கும் கீழ் பகுதிக்கும் வார்த்தைகள் இருந்தால் அது உடல் வழித்தோன்றல் உறவில் உள்ளது அதாவது கீழ் உடல் பாகங்கலிருந்து இருந்து பெறப்படுகின்றன முதல் ஒன்று அல்லது அவை ஒருவருக்கொருவர் வழித்தோன்றல் உறவில் உள்ளது எது அடிப்படை அடிப்படை என்பது மேல் பகுதி மற்றும் கீழ் பகுதி என்பது மேல் ஒன்றின் வழித்தோன்றல் ஆகும் இது வேறு வழி அல்ல ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருந்தால் அதன் மேல் பகுதியை உடல் என்று சொல்வோம் எனவே தலை மற்றும் கால் ஒரு பெறப்பட்ட வார்த்தையை கொண்ட ஒரு மொழி இருப்பதாக கூறுவோம் தலையிலிருந்து காலுக்கு பின்னர் தலைக்கான சொல் உண்மையில் அடிப்படை மற்றும் கீழ் பகுதி வார்த்தைகள் அதிலிருந்து பெறப்பட்டுள்ளன எனவே அடிப்படை அல்லது வேர் மேல் பகுதியாக இருக்கும் அதனால் பொதுமைப்படுத்தல் 6வது இந்த 6வது பொதுமைப்படுத்துதல்கள் உடல் பாகங்களை அடிப்படையாக கொண்டவை இப்போது நாங்கள் உறவினர் விதிமுறைகளுக்கு நகர்கிறோம் உறவின்மை என்பது குடும்பத்துடன் தொடர்புடையது மற்றும் பிற அந்நியப்படுத்த முடியாத மற்றும் மாற்ற முடியாத உடைமைகள் எனவே நீங்கள் உறவு விதிமுறைகளை பற்றி சிந்திக்கும் போது அது முதன்மையாக எனக்கும் மற்றவர்களுடனும் அல்லது உங்களுடனான உறவை போன்றது மக்களுடன் அல்லது சுற்றுப்புறத்தில் உள்ள பிற விஷயங்களுடன் உள்ள உறவு எனவே நாம் முயற்சிக்கும் போது உறவினர் விதிமுறைகள் மற்றும் அங்கிருந்து பெறக்கூடிய பொதுமைப்படுத்தல் ஆகியவற்றை கண்டுபிடிக்கவும் இங்கே அந்நியப்படுத்த முடியாத மற்றும் மாற்ற முடியாத உடைமைகளில் கவனம் செலுத்த வேண்டும் சிம்ஷியன் மொழியிலிருந்து தரவின் தொகுப்பிலிருந்து அந்நியப்படுத்த கூடியவற்றை பார்ப்போம் மாற்ற முடியாத உடைமைக்கு எடுத்துக்காட்டுகள் இது ஒரு அமெரிக்க இந்திய மொழி சிம்ஷியன் என்னால் முடிந்தால் அதை சரியாக உச்சரிக்கிறேன் இந்த அமெரிக்க இந்திய மொழி வடக்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் பேசப்பட்டது அடிப்படையில் நீங்கள் சொற்களை பற்றி சிந்திக்கும் போது வீடு அல்லது கல் இந்த சந்தர்ப்பங்களில் என் வீடு என்று நீங்கள் கூறும்போது அதாவது இது ஒரு அந்நியமான உடைமை நீங்கள் என் தந்தையிடம் சொல்லும்போது அது தவிர்க்க முடியாத உடைமை அந்நியப்படுத்த முடியாத மற்றும் மாற்ற முடியாத உடைமைகளுக்கு இடையிலான வேறுபாட்டை பற்றி நீங்கள் சிந்திக்கும் போது அந்நிய படுத்தக்கூடியவற்றில் ஒரு முன்னொட்டு இருக்கும் மற்றும் ஒரு உடைமை இருக்கும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் மாற்ற முடியாத ஒன்றின் விஷயத்தில் முன்னொட்டு இல்லை மாறாக ஒரு பின்னொட்டு உள்ளது எனவே அது ஒரு வகை எனவே சிம்ஷியன் ஒரு மொழி வகையை சேர்ந்தது அங்கு அந்நியப்படுத்தக்கூடிய சொற்களுக்கு முன்னொட்டு மற்றும் பின்னொட்டு தேவைப்படும் வீடு வால்ப் என் வீடு ne walb u எனவே ne என்பது முன்னொட்டு u என்பது பின்னொட்டு ஆய்வகம் என்றால் கல் மற்றும் நீங்கள் என் கல்லில் எழுதும் போது நீங்கள் ne lab u எழுத வேண்டும் எனவே அது அந்நிய படுத்தக்கூடியது ஆனால் அதே மொழியில் நீங்கள் பெறமுடியாத உடைமைகளை பற்றி பேசும் போது பின்னர் தொப்பை என்று சொல்வோம் எனவே தடை என்பது தொப்பை ஆனால் நீங்கள் என் வயிற்றை சொல்லும் போது நீங்கள் தடைசெய்ய வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் நீங்கள் தடை செய்யுங்கள் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் முன்னொட்டை நீக்குகிறீர்கள் தந்தை என்று சொல்லலாம் தந்தையை நெக்வாட் என்று சொல்லலாம் நெக்வாட் தந்தை என்று நீங்கள் என் தந்தையை சொல்லும் போது நீங்கள் நெக்வாட் யூ என்று சொல்ல மாட்டீர்கள் எழுதும் அந்நிய பாணியை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் நெக்வாட் யூ என்று சொல்லுங்கள் எனவே இதன் பொருள் இந்த மொழி வகை உறவினர் சொற்களை கண்டுபிடிக்க அல்லது பேச ஒரு குறிப்பிட்ட முறையை பின்பற்றுகிறது எனவே உறவினர் சொற்கள் அந்நிய படுத்தக்கூடிய உடைமைகளுடன் தொடர்புடையதாக இருக்கும் போது அவை ஒரு முன்னொட்டு மற்றும் பின்னொட்டு ஆனால் நீங்கள் பெற முடியாத உடைமைகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கும் போது இது எந்த முன்னொட்டையும் உள்ளடக்கியது இல்லை மாறாக அதற்கு ஒரு பின்னொட்டு இருக்கும் எனவே குறுக்கு மொழி பொதுமைப்படுத்தல் என்றால் என்ன இதன் மூலம் நாம் கண்டுபிடிக்க முடியுமா எனவே இதன் பொருள் குறுக்கு மொழி பொதுமைப்படுத்தல் என்பது உறவினர் சொற்களின் இருப்பு அவை கட்டுப்பாடற்றவை அல்லது உட்குறிப்பு நாம் அதை பற்றி பேசுவோம் உட்குறிப்பு மற்றும் பின்னர் கட்டுப்பாடற்ற உலகளாவிய உறவுகள் சில உள்ளன என்பதை நாங்கள் உணர்கிறோம் குறைந்தது உறவின் அடிப்படையில் உள்ள சொற்கள் உருவ அமைப்பில் வெவ்வேறு வகைகளில் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் உலகளாவிய அம்சம் என்னவென்றால் உறவினர் சொற்கள் எல்லாவற்றிலும் உலகளாவியவை மொழிகள் ஆனால் அவை அந்நியமானவர்களுடனான உறவின் அடிப்படையில் எவ்வாறு வெளிப்படுகின்றன மற்றும் மொழியிலிருந்து மொழிக்கு மாற்ற முடியாத ஒன்றாகும் நாம் உடனடியாக உறவினர் விதிமுறைகளிலிருந்து பெறக்கூடிய பொதுமைப்படுத்தல்களுக்கு செல்வோம் அதனால் முதல் 6வது உடன் முடிந்ததும் நான் பேசும் இந்த பொதுமைப்படுத்துதல்கள் உடல் பாகங்கள் தொடர்பானது நீங்கள் கேட்டால் நாங்கள் உறவினர் விதிமுறைகள் மற்றும் உறவினர் விதிமுறைகளுக்கு செல்கிறோம் உறவினர் விதிகளின் இருப்பை பற்றி உறவு விதிமுறைகளின் எனக்கு பல காரணங்கள் உள்ளன முந்தைய கலந்துரையாடலில் உடல் பாகங்களில் எங்களுக்கு இரண்டு முதன்மை பிரிவுகள் உள்ளது ஒன்று டாக்ஸானமி மற்றொன்று பார்டோனமி ஆனால் உறவின் அடிப்படையில் நாம் உண்மையில் இல்லாத வகை பிரித்தல் பார்ட்டோனோமிக் தவிர இப்போதைக்கு இங்கே கவனம் செலுத்த போகிறோம் மாறாக நாம் பாலினத்தின் மீது கவனம் செலுத்த போகிறோம் இங்கே மற்றும் அந்த பாலின அமைப்பில் ஈடுபட்டுள்ள நபர் எங்களுக்கு தலைமுறை உள்ளது தந்தை மற்றும் மகன் போன்ற வேறுபாடுகள் அவர்கள் இருவரும் ஆண்கள் ஆனால் தலைமுறை வேறுபாடு ஒன்று உள்ளது நேரியல் அல்லது இணை எனப்படும் மற்றொரு அளவுகோல் நீங்கள் சொல்லும் போது நேரியல் இணை வெளிப்படை நேரியல் பிணைப்பு இணை தொடர் பிணைப்பு மற்றும் கன்சாங்குனியல் மற்றும் அஃபினல் இடையே வேறுபாடு இருக்கலாம் நீங்கள் அஃபினல் என்று சொல்லும் போது இது இரத்த உறவு குடும்ப எல்லைக்கு தொடர்புடையது அது இணக்கமாக இருக்கும் போது இந்த வகையான உறவு திருமண முறை மூலம் வந்துள்ளது எனவே உறவினர் என்ற சொற்கள் உருவாக்க பல்வேறு வழிகள் உள்ளன இந்த நேரியல் எதிராக இணை கான்சங்குனியல் வெர்சஸ் அஃபினல் அல்லது தலைமுறை மற்றும் பாலினத்திற்கு எதிராக இந்த வகையான வேறுபாடுகள் அல்லது அதை பிரிக்கும் காரணிகளை கண்டுபிடிக்க உதவும் இன்னும் சில பொதுமைப்படுத்தலை பார்ப்போம் 7வது பொதுமைப்படுத்தலை பார்ப்போம் இங்கே 7வது பொதுமைப்படுத்தல் என்பது தலைமுறையை பற்றி கூறுகிறது இதுபோன்ற சந்தர்ப்பங்களின் அடிப்படையில் தலைமுறை வேறுபாடுகள் கான்சாங்குனியல் மற்றும் அஃபினல் உறவினர்களுக்கும் பாலினத்திற்கும் இடையிலான வேறுபாடுகள் எல்லா மொழிகளிலும் உள்ளன அதாவது உங்களிடம் ஒரு சொல் உள்ளது ஆண் பெற்றோர் நீங்கள் நிச்சயமாக பெண் பெற்றோருக்கு ஒரு வார்த்தை வைத்திருப்பீர்கள் எல்லா மொழிகளிலும் ஆண் பெற்றோர் பாலினத்தின் அடிப்படையில் வேறு வார்த்தையை கொண்டிருப்பார்கள் பெண் பெற்றோருக்கு வேறு சொல் இருக்கும் மேலும் கான்சாங்குனியல் மற்றும் அஃபினல் விஷயத்தில் உறவினர்களே உங்கள் தாயின் தாய்க்கு தந்தையின் தாய்க்கு தாயின் தந்தைக்கு தந்தையின் தந்தைக்கு உங்களிடம் ஒரு சொல் இருக்க வேண்டும் திருமணங்களின் மூலம் மாமியார் என்ற ஒரு வார்த்தையை பெறுகிறோம் தலைமுறை வேறுபாடுகள் மற்றும் பாலின வேறுபாடுகள் கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலும் உள்ளன பின்னர் 8வது பொதுமைப்படுத்தல் அனைத்து மொழிகளிலும் தந்தைக்கு அம்மாவும் தனி சொற்கள் உள்ளன என்றும் கூறுகிறது இந்த 2 பொதுமைப்படுத்துதல்களின் ஒரு பகுதி என்று ஏற்கனவே சொன்னோம் இவை பாலின வேறுபாடு தொடர்புடையவை ஆண் பெற்றோருக்கு உங்களிடம் ஒரு சொல் இருந்தால் பெண் பெற்றோருக்கும் வெளிப்படையாக ஒரு சொல் இருக்கும் மேலும் 9வது பொதுமைப்படுத்தல் இரண்டாவது இறங்கு காலத்தில் பாலினத்தை வேறுபடுத்தி கூறுகிறது தலைமுறை இது இரண்டாவது ஏறும் இறங்கு தலைமுறையிலும் வேறுபடுகிறது தலைமுறையில் தாத்தா தந்தை மற்றும் மகன் ஏறும் தலைமுறையாகவும் ஆணுக்கு வேறு வார்த்தை இருந்தால் அது பெரிய தாத்தா தந்தை பின்னர் தாத்தா அதே போல் பெண் பெரிய பாட்டிக்கு வித்தியாசமாக இருப்பீர் எனவே உங்கள் தந்தையின் பெண் மற்றும் ஆண் பெற்றோருக்கு ஒரு வார்த்தையும் இருக்கும் ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் தலைமுறையில் இறங்கு மற்றும் ஏறுவதற்கு வெவ்வேறு சொற்கள் உள்ளன எனவே இது இந்த பொதுமைப்படுத்தல்களிலிருந்து வருகிறது அவை க்ரீன்பெர்கியன் டைபாலஜி அல்லது உறவின்மை தொடர்பான உலகளாவிய தொடர்புகள் பற்றிய க்ரீன்பெர்கியன் கலந்துரையாடல் எனவே இன்று நாம் விவாதித்ததில் உடல் பாகங்களை உள்ளடக்கிய பொதுமைப்படுத்துதல்கள் மற்றும் உறவை உள்ளடக்கிய பொதுமைப்படுத்தல் விதிமுறை உறவினர் உறவுகளை பற்றி நாம் சிந்திக்கும் போது அதில் இன்னும் பல உள்ளன நாம் வரவிருக்கும் அமர்வில் அதை பற்றி விவாதிக்கலாம்